சென்ற வகுப்பில் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் எந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடை அளிக்கும் என்று விவாதித்தோம் அவை விரிசலின் நெருக்கடியான நீளம் என்ன கொடுக்கப்பட்டுள்ள விரிசலின் நீளத்தைப் பொருத்து மீதமுள்ள வலிமை என்ன விரிசல் வளர்வதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் எவ்வாறு NDT சோதனையை நிர்ணயிப்பது போன்றவையாகும் இந்த நான்கு கேள்விகளுக்கும் இழுவிசை மற்றும் பெடிக் பரிசோதனை ஆகியவற்றை மட்டுமே வைத்து பதிலளிக்க முடியாது கூடுதலாக மேலும் சில பரிசோதனைகளை செய்ய வேண்டும் கடைசி இரண்டு கேள்விகள் விரிசல் கிளைகளாக பிரிவதற்கு என்ன காரணம் ஆற்றல் வெளியேறுவதற்குண்டான நுட்ப முறைகள் என்ன இவை மிகவும் அடிப்படையான கேள்விகள் ஆற்றல் வெளியேறும் வீதத்திற்குண்டான கோட்பாடுகளை நாம் உருவாக்கும் பொழுது இவ்விரண்டு கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும் நியூ டெஸ்ட் பார் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் விரிசலின் நெருக்கடியான நீளம் என்ன அந்த விரிசல் வளர்வதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக் கொள்ளும் என்று நாம் தெரிந்து கொள்ள பிராக்ச்சர் மெக்கானிக்சில் புதிய பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் இங்கே ஒரு பரிசோதனை மாதிரி உள்ளது அதில் பெட்டிக் விசை செயல்படுத்தப்படுகிறது இதை நேர்த்தியாக வரைந்து கொள்ளுங்கள் பெட்டிக் விசை செயல்படுவதால் விரிசலானது பெரிதாவதை நாம் இங்கே காணலாம் இதை பொருத்தமான ஒரு நுண்ணுணர்வி மூலம் கண்காணிக்கலாம் இது ஒரு திட்டம் மட்டுமே விரிசலின் வளர்ச்சியைக் கண்காணிக்க பல வழிமுறைகள் உள்ளன விரிசலின் நீளம் மற்றும் சைக்கிள்களின் எண்ணிக்கை ஆகிய தரவுகளைக் கொண்டு படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல வரைபடம் உருவாக்கலாம் இங்கே செயல்படுத்தப்படும் விசைகளின் வெவ்வேறு வீச்சுக்கு ஏற்றவாறு P1P2மற்றும் P3 ஆகியவை பெறப்படுகிறது விசையின் வீச்சில் மாற்றம் செய்யும்பொழுது வரைபடத்தில் மாற்றம் ஏற்படும் ஆனால் ஆரம்பத்தில் விரிசல் இருப்பதாக கணக்கில் கொள்ள வேண்டும் வரைபடத்தில் உள்ள வளைகோடுகள்விரிசல் பெரிதாவதை குறிக்கிறது விரிசலின் வளர்ச்சி குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும்போது அதற்குண்டான தரவுகளை நாம் சேகரிக்க வேண்டும் தொடர்ச்சியாக சில பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு செலவு அதிகமாகும் எனவே பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் வழிமுறைகளை மேற்கொள்ளும் போது அந்த மொத்த திட்டத்தின் செலவு அதிகமாகிறது கூடுதலாக பரிசோதனைகளை மேற்கொள்ளாத வரை மேற்கண்ட கேள்விக்கு நாம் பதில் கூற முடியாத சூழ்நிலையில் இருப்போம் பெடிக் பரிசோதனையில் ஒரு பரிசோதனை மாதிரி எத்தனை சைக்கிள்களுக்கு பிறகு தோல்வி அடைகிறது என்பதை நாம் பார்க்கலாம் ஆனால் அந்தப் பரிசோதனையில் விரிசலின் வளர்ச்சி குறித்து கண்காணிப்பதில்லை இதில் முக்கியமான மற்றொரு அம்சம் என்னவென்றால் ஒரே உலோகத்திற்கு நிறைய எண்ணிக்கையில் வரைபடங்கள் கிடைக்கும் வடிவமைப்பின் பார்வையில் இது ஏற்றதல்ல எனவே இதை பாரிஸ் என்பவர் புத்திசாலித்தனமாக பகுப்பாய்வு செய்து அதன் எண்ணிக்கையை குறைத்தார் சேகரிக்கப்பட்ட அனைத்து தரவுகளையும் x அச்சில் log K y அச்சில் log dadN கொண்ட வரைபடத்தில் மீண்டும் வரைந்தார் இந்த வரைபடத்தில் ஒரு நேர்கோடு கிடைத்தது இதுவே மிகவும் பிரபலமான பாரிஸ் விதி ஆகும் இந்த பாடத்தின் பின்வரும் பகுதிகளில் இதைப்பற்றி விரிவாக காணலாம் K என்பது ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் இல் ஏற்படும் மாற்றமாகும் C மற்றும் m ஆகியவை உலோக மாறிலி ஆகும் இது போன்ற சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதிலிருந்து C மற்றும் m ஆகியவற்றின் மதிப்புகளை கண்டறியலாம் இவற்றின் மூலம் விரிசலின் வளர்ச்சி பற்றி நாம் கண்டறிய முடியும் இதுவே பிராக்ச்சர் மெக்கானிக்ஸின் வெற்றியாகும் இதன் மூலம் விரிசல் எவ்வாறு வளர்கிறது மற்றும் அது ஒரு நெருக்கடியான நிலை எவ்வாறு அடைகிறது என்பதை நாம் காணலாம் கூடுதல் பரிசோதனைகளை மேற்கொள்ளும்போது மட்டுமே இது சாத்தியமாகும் கிராக் குரோத் கர்வ்ஸ் நம்மிடம் இப்போது பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் கோட்பாடுகள் உள்ளது என்று நீங்கள் நினைக்கலாம் எனவே விரிசலின் வளர்ச்சியை நாம் கண்காணிக்கலாம் என்று ஓய்வாக இருக்க முடியாது செயல்பாட்டின் போது விரிசல் ஏற்படுவதற்கு முன் அந்த உபகரணத்தின் சேவைக் காலம் என்ன விரிசல் ஏற்பட்ட பிறகு அதனுடைய சேவை காலம் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இது போன்ற நுட்பமான அம்சத்தை நீங்கள் பார்த்தீர்களேயானால் விரிசல் உருவாகும் கால அளவானது விரிசல் வளரும் கால அளவைவிட அதிகமாக இருக்கும் இது மீண்டும் வெவ்வேறு அச்சுக்கள் கொண்ட SN வரைபடத்தில் வரையப்பட்டுள்ளது x அச்சில் பெடிக் லைப் ன் மடக்கை உள்ளது Y அச்சில் மாறும் ஸ்ட்ரெஸ் உள்ளது அதனால்தான் இது நேர்கோடாக இல்லாமல் நேரியல் அல்லாத வளைவு கோடாக உள்ளது இது எதைக் கொடுக்கிறது ஸ்ட்ரெஸ் மதிப்பு மாற்றம் அடையும் பொழுது விரிசல் உருவாகும் கால அளவானது விரிசல் வளரும் கால அளவை விட பெரியதாகும் எனவே விரிசல் உருவாகும் கால அளவை தாமதித்தால் அது நமக்கு நன்மையே உலோகவியலாளர்கள் இதன் மீது அதிகம் கவனம் செலுத்துவார்கள் விரிசல் உருவாகும் கால அளவை தாமதிப்பதற்குண்டான வழிமுறைகளை அவர்கள் கண்டறிந்தார்கள் ஒருவேளை விரிசலின் முனை மழுங்கடிக்கப்பட்டால் அதன் வளர்ச்சி தாமதிக்கப்படும் பொதுவாக பிளாஸ்டிசிடி தேவையில்லாத ஒன்று என்று நாம் கூறுவோம் பிராக்ச்சர் பார்வையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பிளாஸ்டிக் டிபோர்மேஷன் உருவாவது நன்மையே இந்த பிளாஸ்டிக் டிபோர்மேஷன் விரிசலின் முனையை மழுங்கடிக்கிறது இந்த சிக்கல்கள் அனைத்தும் பின்னர் எடுத்துக்கொள்வோம் அதனால் இதை மனதில் நீங்கள் ஒரு பாடமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் நம்மிடம் விரிசல் வளர்வதற்கு உண்டான வழிமுறைகள் இருந்தாலும் அவை இரண்டாம் பட்சமே விரிசல் தொடக்கத்தின் சிக்கலை நீங்கள் விளக்க முடிந்தால் அது சிறப்பான ஒன்றாகும் இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை உற்றுநோக்கினால் விரிசலின் தொடக்கமானது மாறும் ஸ்ட்ரெஸ்ஸையும் பொருத்தது விரிசலின் தொடக்க காலமும் அது வளரும் கால அளவும் பாதி பாதி ஆகும் இது பயன்பாட்டினை பொருத்தது எனவே விரிசலின் தொடக்கம் மற்றும் விரிசலின் வளர்ச்சி ஆகியவற்றின் மீதும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் விரிசலின் வளர்ச்சி மீது மட்டும் கவனம் செலுத்துவது அதன் வடிவமைப்பிற்கு உதவி புரியாது ரெசிடுயல் ஸ்ட்ரென்த் டயக்ராம் நான் முன்பு கூறியதைப் போலவே ஒரு குறிப்பிட்ட விரிசலின் நீளத்திற்கு மீதமுள்ள வலிமை என்ன என்று கண்டறிய வேண்டும் இது இங்கே மீண்டும் காட்டப்பட்டுள்ளது x அச்சில் விரிசலின் அளவு குறிக்கப்பட்டுள்ளது விரிசல் இல்லாத பொழுது அதனுடைய நீளம் பூஜ்யம் ஆகும் உங்களிடம் வழக்கமான வடிவமைப்பு வலிமை உள்ளது ஒருவேளை விரிசல் இருந்தால் அதை வலிமையுடன் செயல்பட வைக்க முடியாது நீங்கள் நிராகரிக்கப்பட்ட பழைய படங்களை பார்த்திருப்பீர்கள் அதில் இரண்டு சக்கர வாகனங்கள் மட்டும் செல்ல அனுமதி வழங்கப் பட்டிருக்கும் கனரக வாகனங்கள் செல்ல அனுமதி இருக்காது அதாவது அந்த அமைப்பின் மீது செயல்படுத்தப்படும் விசையின் மதிப்பு குறைக்கப்படுகிறது இதற்கு அறிவியல் வழிமுறைகள் தேவைப்படுகிறது இது போன்ற முக்கியமான முடிவுகளையே பிராக்சர் மெக்கானிக்ஸிலிருந்து நாம் பெற விரும்புகிறோம் எனவே ரெசிடுயல் ஸ்ட்ரென்த் வரைபடங்களை நீங்கள் பெறவேண்டும் வெவ்வேறு விரிசல்ககளின் நீளத்திற்கு ஏற்ப அதன் மீது எவ்வளவு விசை செயல்பட வேண்டுமென்பதை இது காட்டுகிறது இது ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டீரியலில் நாம் படித்த கோட்பாடுகளின் தொடர்ச்சியாகும் விரிசலின் நெருக்கடியான நீளம் என்னவென்று தெரிந்தாலும் கூட அந்த நீளத்தில் அல்லது அதற்கு அதிகமான நீளத்தில் நாம் செயல்படுவதில்லை விரிசலின் அனுமதிக்கப்பட்ட நெருக்கடியான நீளம் என்ன என்பதை நாம் வரையறுக்க வேண்டும் சேஃப்டி ஃபேக்டர் போலவே இது வேறு ஒரு ஃபேக்டர் ஆகும் Ncஎன்பது விரிசல் நீளத்தின் சேஃப்டி ஃபேக்டர் ஆகும் இதை பயன்படுத்தி அந்த அமைப்பானது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கும் அந்த நிலையில் விரிசலின் அனுமதிக்கப்பட்ட நீளம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும் வழக்கமான வழிமுறைகளில் இருந்து நீங்கள் சில யோசனைகளை பெறுங்கள் உங்களிடம் ஃபேக்டர் ஆப் சேஃப்டி உள்ளது எனவே நாம் கணக்கீட்டின் மூலம் பெறப்பட்ட ஸ்ட்ரெஸ்சின் அளவில் செயல்படுத்த போவதில்லை அதற்கும் கீழான மதிப்பில் மட்டுமே செயல்படுத்தப் போகிறோம் அதைப்போலவே பிராக்ச்சர் மெக்கானிக்ஸிலிருந்து கணக்கிடப்பட்ட விரிசலின் நீளத்தில் செயல்படப் போவதில்லை ஏனென்றால் இங்கே தவிர்க்க முடியாத சில சூழ்நிலை காரணமாக அதை விட குறைந்த நீளத்தில் செயல்படுத்தப் போகிறோம் எவ்வளவு கீழாக என்பது பகுப்பாய்வின் மூலம் நீங்கள் பெற்ற நம்பிக்கையின் அடிப்படையிலானது இங்கே மற்றுமொரு கேள்வி என்னவென்றால் விரிசலை ஆய்வு செய்வதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வோம் நாம் அதை இப்போது பார்க்கலாம் மேற்கண்ட படத்தில் விரிசலின் வளர்ச்சியை பார்ப்போம் இங்கே விரிசலின் அளவிற்கும் நேரத்திற்கும் இடையே உள்ள வரைபடம் காட்டப்பட்டுள்ளது நாம் எடுத்துக்கொண்ட மாதிரியில் NDT பரிசோதனை மூலம் கண்டுபிடிக்கக் கூடிய அளவிற்கு சிறிய விரிசல் இருப்பதாக கொள்க இதற்கு முன்னரே நாம் விரிசலின் அனுமதிக்கக் கூடிய நீள அளவு என்ற ஒன்றை குறிப்பிட்டிருந்தோம் இங்கே விரிசலின் வளர்ச்சிக்கான வளைவு கோடு காட்டப்பட்டுள்ளது இதிலிருந்து ap நீளத்திற்கு எப்பொழுது விரிசல் வளரும் என்று கண்டறியலாம் ஆய்வுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை இது தெரிவிக்கும் இதன் அடிப்படையிலேயே NDT பரிசோதனையின் கால அளவை நிர்ணயிக்க முடியும் இதை நாம் வழக்கமான வடிவமைப்பு செயல்முறைகளில் காணலாம் தொடர்வண்டி நிலையங்களில் ரயில் நிற்கும் பொழுது அதன் அடியில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு போகியின் மீது குறிப்பிட்ட இடங்களில் தட்டுவார் அதாவது அந்த அமைப்பில் ஏதேனும் சேதாரம் உள்ளதா என்று அவர் அதிர்வு சோதனையை செய்கிறார் விமானங்கள் ஒவ்வொரு முறையும் தரையிறங்கும்போது குறைந்தபட்ச ஆய்வு செய்யப்படுகிறது அதனுடைய சேவை காலத்தில் அது முழுமையாக கண்காணிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆய்வையும் நீங்கள் எத்தனை முறை செய்ய வேண்டும் அதில் எதை உற்றுநோக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் சில முதற்கட்ட ஆய்வுகளும் இருக்கும் அதற்கிடையில் மொத்த ஆய்வுகளும் இருக்கும் இதுபோன்ற சிக்கல்களை சமாளிக்க அதற்குண்டான தகவல்களை எவ்வாறு சேகரிப்பீர்கள் அதை நீங்கள் இந்த வரைபடத்தில் இருந்து பெறலாம் இலகுவான நரம்பில் பிராக்சர் மெக்கானிக்ஸின் முழுமையான அம்சங்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் முழுமையான ஆரோக்கியம் என்பது உங்கள் உடற்பயிற்சி வட்டாரத்தில் பேசக்கூடிய முக்கிய சொல்லாகும் மக்கள் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் ஒரு சிறிய அடிபட்டாலும் ஆரோக்கியமாக இருப்பதற்காக உடனே மருந்து எடுத்துக் கொள்கிறார்கள் நிறைய மாற்று மருந்துகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பிராக்சர் மெக்கானிக்ஸ் மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்திற்கு இடையே ஒரு ஒப்புமை உள்ளது ஹோமியோபதி மருத்துவம் ஒரு குறிப்பிட்ட அறிகுறியை குணப்படுத்தாது ஆனால் அந்த அறிகுறி மூலம் நோயின் காரணத்தை கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வாந்தி எடுத்தால் அலோபதி மருத்துவத்தில் டோர்ம்ஸ்டல் என்ற மருந்தைக் கொடுத்து குமட்டலுக்கான உணர்வை தடுப்பார்கள் அதுதான் அவர்கள் பார்க்கும் முறை குமட்டலுக்கான காரணத்தை அவர்கள் ஆராய மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களின் உடம்பு ஏதோ ஒன்றை வெளியேற்ற விரும்புகிறது இது நல்லதா கெட்டதா என்று நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும் ஒருவர் விஷத்தை குடித்து விட்டார் என்றால் அவருக்கு செய்யப்படும் முதல் உதவி அவரை வாந்தி எடுக்க வைப்பதே ஆகும் அதனால் உள்ளே சென்ற விஷமானது சீக்கிரமாக அவரின் உடலில் இருந்து வெளியேற்ற வேண்டும் அந்த மருந்தை எடுத்துக் கொண்டால் அவை வாந்தியெடுப்பதற்கான உங்கள் உணர்வை அடக்குகின்றன இவ்வாறாகவே அலோபதி மருத்துவத்தை கையாளுகின்றனர் அதுமட்டுமல்லாமல் ஒரே மாதிரியான அறிகுறி A B C போன்றவர்களுக்கு இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் மருந்தின் வீரியத்தை அளவை மாற்றுகிறார்கள் ஆனால் ஏறக்குறைய ஒரே மாதிரியான மருந்தையே கொடுக்கின்றனர் அதாவது அந்த அறிகுறியின் மீது அவர்கள் கவனம் செலுத்துகின்றனர் மாறாக அதனுடைய மூல காரணத்தை கண்டுபிடிப்பது இல்லை லிபர்டி கப்பலும் முறையாக வடிவமைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டு அதன்பிறகே செயல்பாட்டுக்கு அனுமதிக்கப்பட்டது ஆனால் அது கண்ணாடி போல உடைந்து விட்டது இங்கே எது தவிர்க்கப்பட்டது அந்த அமைப்பின் உள்ளே இருந்த குறைபாடுகளை அவர்கள் கணக்கில் கொள்ளவில்லை அது நிச்சயம் கவனிக்கத்தக்கது பிராக்சர் மெக்கானிக்ஸில் அதை நாம் செய்வோம் எந்த ஒரு அமைப்பிலும் குறைபாடுகள் இருக்கக்கூடும் என்ற கருத்தை கணக்கில் கொண்டு வடிவமைக்க முயற்சிப்போம் இதை கணக்கில் கொள்ளாமல் அதன் வெளிப்புறத்தில் என்ன முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது நிரந்தரமான தீர்வை கொடுக்காது ஒரு பிரச்சனையை தீர்த்தால் மற்றொரு பிரச்சினை உருவாகிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் எனவே அதனுடைய மூல காரணத்தை நாம் உற்று நோக்கி அதை தீர்க்க வேண்டும் இதில் மற்றுமொரு அம்சம் என்ன ஹோமியோபதி மருத்துவரை பார்த்தீர்களேயானால் ஒரே மாதிரியான அறிகுறிகள் கொண்ட ஆண் பெண் உயரமானவர் குள்ளமானவர் ஆகிய யாராக இருந்தாலும் வெவ்வேறு மருந்துகளை கொடுப்பார் ஒவ்வொருவருக்கு கொடுக்கப்படும் மருந்துகளில் பல நுட்பமான வகைப்பாடுகள் உள்ளன பிராக்சர் மெக்கானிக்ஸில் இதுமாதிரி என்ன சூழலும் ஏற்படும் மெல்லிய மற்றும் தடிமனான பரிசோதனை மாதிரி கோட்பாடுகள் தனித்தனியாக பரிந்துரைக்கப்படுகின்றன பிளேன் ஸ்டிரஸின் கீழுள்ள மெலிதாக உள்ள பரிசோதனை மாதிரிக்கு பலவிதமான பரிந்துரைகள் உள்ளன பிளேன் ஸ்ட்ரெய்ன் கீழுள்ள தடிமனான மாதிரிக்கு பலவித பரிந்துரைகள் உள்ளன கடல் நீருக்கு அடியில் குழாய்கள் அமைப்பதாக கொள்க ஆனால் நீங்கள் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பற்றி அறிந்திருக்கவில்லை பழமையான வடிவமைப்பு முறைகள் மட்டுமே தெரியும் நீங்கள் வடிவமைப்பு குழுவிடம் கலந்துரையாடிய பிறகு அதிக தடிமன் கொண்ட குழாய்களை பயன்படுத்தலாம் என்று ஒருவர் பரிந்துரைக்கிறார் அந்தக் குழுவும் அதை ஏற்றுக் கொள்கிறது ஏனென்றால் இந்த பயன்பாடானது ஒரு நெருக்கடியான இடத்தில் செயல்படுத்தப்படுகிறது ஏதேனும் சேதாரம் ஏற்பட்டால் அதை சரி செய்வது சற்று கடினமான ஒன்றாகும் எனவே அது திடமானதாகவும் கனமானதாகவும் இருக்க வேண்டும் ஒருவேளை அது அதிக தடிமனாக இருந்தால் பிளேன் ஸ்ட்ரெய்ன் நிலையில் செயல்படும் ஒருவேளை நீங்கள் பிராக்சர் மெக்கானிக்ஸ் கோட்பாடுகள் தெரிந்த ஒரு நபராக இருந்தால் அதிக தடிமன் உள்ள குழாய்க்கு பதிலாக ஏற்புடைய அளவிற்கு தடிமன் கொண்ட குழாயை பயன்படுத்தலாம் என்று கூறுவீர்கள் அதனால் பிளேன் ஸ்ட்ரெய்ன் நிலைக்கு பதிலாக பிளேன் ஸ்டிரஸ் நிலையில் சிமுலேட் செய்வீர்கள் பிளேன் ஸ்டிரஸ் நிலையில் பிராக்சர் டப்னஸ் ஆனது பிளேன் ஸ்ட்ரெய்ன் நிலையை விட அதிகமாக இருக்கும் எப்பொழுதெல்லாம் பொது அறிவு தோல்வி அடைகிறதோ அப்போது அறிவியல் மீட்க வரவேண்டும் பிராக்சர் மெக்கானிக்ஸில் தடிமனான மற்றும் மெல்லிய அமைப்புகளுக்கு வெவ்வேறு விதமான பரிந்துரைகள் உள்ளன இது மட்டுமல்லபல்வேறு உற்பத்தி செயல் முறைகளும் உள்ளன ஒருவேளை பிதுங்கல் செயல் முறையை மேற்கொண்டால் அனிசோட்ரோபியை ஏற்படுத்தும் பிராக்சர் மெக்கானிக்ஸ் சோதனை மற்றும் வடிவமைப்பில் இதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் இது வழக்கமான பழைய வடிவமைப்பு முறைகளில் பார்த்திருக்க முடியாது ஒரு தடிமனான உலோகத்தை விட கம்பி மிகவும் உறுதியானது என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் இதன் அடிப்படையிலேயே சுருள்வில் வடிவமைக்கப்படுகிறது கம்பி போன்ற அதே உலோகத்தை பயன்படுத்தும்போது தோல்வி வலிமை அதிகமாக இருக்கும் சுருள்வில் வடிவமைப்பில் இதை கணக்கில் கொள்ள வேண்டும் Summary of fracture parameters சம்மரி ஆப் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் பழைய அணுகுமுறையில் சோதனையின் போது பிதுங்கல் செயல்முறையில் உண்டான அனிசோட்ரோபியை கணக்கில் கொள்வதில்லை ஆனால் பிராக்சர் மெக்கானிக்ஸில் பிராக்சர் டப்னஸ் சோதனையின் போது அனிசோட்ரோபியை கணக்கில் கொண்டு வடிவமைக்கப்படுகிறது இது பிராக்சர் மெக்கானிக்ஸின் மற்றொரு சிறப்பியல்பு ஆகும் பிராக்சர் மெக்கானிக்ஸில் பலவித வழிமுறைகள் இருந்தாலும் ஆரம்பத்தில் ஆற்றல் வெளியிடும் வீத முறை பயன்படுத்தப்பட்டது இங்கே சில குறியீடுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் கிரிஃபித் பங்களிப்பை பாராட்டும் விதமாக G என்ற குறியீடு பயன்படுத்தப்படுகிறது இதுவே ஆற்றல் வெளியிடும் வீதம் அல்லது விரிசலை உருவாக்கும் விசை என்று அழைக்கப்படுகிறது இது ஆற்றலை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட கோட்பாடு ஆகும் ஆற்றல் வெளியிடும் வீதம் ஒரு முக்கியமான கோட்பாடு என்பது உங்களுக்குத் தெரியும் நீள்வட்ட வடிவ ஓட்டை சம்பந்தமான இங்லீஷ் இன் கோட்பாட்டை புரிந்துகொள்வதற்கு மிகவும் சிரமப்பட்டனர் ஏனென்றால் விரிசல் இருக்கும்பொழுது ஸ்ரெஸ் மிக மிக அதிகமாகி முடிவற்ற நிலையை எட்டுகிறது என்று அவர் கூறினார் ஆனால் உண்மை என்னவென்றால் விரிசல் முனைக்கு பக்கத்தில் இருக்கும் பகுதி பிளாஸ்டிக் டீபோர்மேசன் ஆகிறது ஆனால் கிரிஃபித் கோட்பாடானது நடைமுறையில் நிகழ்வதை பிரதிபலிக்கிறது அதாவது விரிசல் ஆனது தானாக பெரிதாவதில்லை அதற்கு ஒரு விசை தேவைப்படுகிறது இது அந்த உலோகத்தின் ஒரு பண்பு ஆகும் விரிசலானது எப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நெருக்கடி நிலையை எட்டுகிறதோ அப்போது தான் முறிவு உண்டாகும் விரிசல் வளர்ந்தபிறகு முறிவு ஏற்படுவதை சில உதாரணங்கள் மூலம் நாம் காணலாம் இது ஒரு முக்கியமான கோட்பாடாகும் இந்த பாடத்தில் பிராக்சர் மெக்கானிக்ஸின் பின்னால் இருக்கும் அடிப்படைக் கருத்துக்களை மட்டுமே நான் கவனம் செலுத்தப் போகிறேன் ஆரம்ப நிலையில் அது சில விளக்க உரைகளாக இருந்தாலும் கூட அதற்குப் பிறகு சில கணித கோட்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம் அது சற்று கடினமானது இங்கே சில கணித முறைகளும் அதேவேளையில் சில கோட்பாட்டு நடைமுறைகளையும் பார்க்கப்போகிறோம் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் சமுதாயத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக உருவாக்கப்பட்டது இர்வின் கண்டறிந்த ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் ஆய்வாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது அவருடன் கூட்டாக ஆராய்ச்சி செய்த கெய்ஸ் என்பவரின்நினைவாக அதற்கு K என்ற குறியீடு பயன்படுத்தப்படுகிறது ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் அடிப்படையில் K ன் கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டன K ன் அலகு MPamஆகும் இது ஒரு வேடிக்கையான அலகு ஆகும் fps முறையிலிருந்து SI முறைக்கு அலகை மாற்றும் பொழுது கவனமுடன் இருக்க வேண்டும் mஎன்பது சில நேரங்களில் சிக்கலை ஏற்படுத்தும் எனவே அதை கருத்தில் கொள்ள வேண்டும் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் க்கு முன் ஸ்டிரஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் என்ற கோட்பாடு மட்டுமே இருந்தது இங்லீஸ் கோட்பாட்டின்படி விரிசல் இருக்கும் பொழுது ஸ்டிரஸ் கன்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் செல்லுபடி ஆகாது புதிய அணுகுமுறைகள் தேவை ஸ்டிரஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டருக்கு அலகு இல்லை எண் மதிப்பு மட்டுமே உண்டு மறுபுறம் ஒரு விரிசலை வடிவமைப்பதற்கு ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் என்ற அளவுரு தேவைப்படுகிறது அதன் வேடிக்கையான அலகு MPamஆகும் அதன்பின் ரைஸ் என்பவர் J இன்டெக்ரல் என்ற மற்றொரு கோட்பாட்டை அறிமுகப்படுத்தினார் இதுவும் ஆற்றல் அணுகுமுறை அடிப்படையிலானது இது ரைஸ் என்ற பெயராலேயே அழைக்கப்படுகிறது இதை J என்று குறிப்பிடுகிறோம் அதன் அலகு Nmm ஆகும் நான்லீனியர் மற்றும் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்ச்சர் மெக்கானிசத்தில் ஸ்டிரஸ் பீல்டை வடிவமைப்பதற்கு J மிக முக்கிய காரணியாக உள்ளது UK நாட்டில் COD என்ற வேறு ஒரு கோட்பாடு பயன்படுத்தப்படுகிறது அது மில்லிமீட்டர் என்ற அலகால் குறிப்பிடப்படுகிறது இது இடப்பெயர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டது வெல்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது இது தொடர்பாக CTOD என்ற மற்றொரு கோட்பாடும் உள்ளது இது ஒரு வேடிக்கையான பெயரிடல் முறை ஆகும் விரிசலில் முனை உள்ளது ஆனால் அது திறந்த நிலையில் இல்லை ஆனால் பிராக்சர் மெக்கானிசத்தில் CTOD crack tip opening displacement என்ற அளவுரு உள்ளது இடப்பெயர்ச்சி சம்பந்தமான விஷயங்களை பார்க்கும் பொழுது CTOD பற்றி வரையறுக்கலாம் தற்போதைக்கு CTOD COD இருப்பதாக கொள்க இந்த அளவுருக்களை வெவ்வேறு கோணங்களில் நாம் பார்க்கலாம் சில அளவுருக்கள் LEFM லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்ஸ் க்கு பொருந்தும் மற்ற அளவுருக்கள் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்ஸ் க்கு பொருந்தும் ஆனால் நாம் இறுதியாக பிராக்சர் பற்றி மட்டுமே கையாளப் போகிறோம் GKJCTOD மற்றும் இதுபோன்ற அளவுருக்கள் உள்ளன ஆனால் நிறைய இல்லை அவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை LEFM ல் G மற்றும் K G மற்றும் J ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை நாம் நிறுவ முடியும் எனவே இது போன்ற குறிப்பிட்ட தொடர்புகளை நாம் நிறுவ முடியும் ஏனென்றால் ஆய்வாளர்கள் பிராக்ச்சர் சிக்கல்களை பல்வேறு கோணங்களிலிருந்து அணுகுவார்கள் அதற்காகவே இவை உருவாக்கப்பட்டன வெவ்வேறு அளவுருக்களை பெறுவதற்கு இதுவே காரணம் அவற்றிற்கு இடையேயான தொடர்பை நாம் கண்டுபிடித்தால் பிராக்ச்சர் மெக்கானிக்சின் வெவ்வேறு வழிமுறைகளை நாம் நன்றாக புரிந்துகொள்ள முடியும் இதை இந்தக் கோணத்தில் நீங்கள் பார்க்கவேண்டும் குறிப்பிட்ட ஒரு சில வழிமுறைகளை சில நாடுகள் உருவாக்கின US நாட்டில் J intergal மீது கவனம் செலுத்துவார்கள் UK நாட்டில் COD மற்றும் CTOD பற்றி கவனம் செலுத்துவார்கள் நான்லீனியர் மெக்கானிசத்தில் இது அவசியமான ஒன்றாகும் பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ் ஆப் பிராக்ச்சர் இப்பொழுது நாம் குறிப்பிட்ட உதாரணங்களை எடுத்துக் கொள்வோம் விரிசலின் காரணமாக தோல்விமுறிவு ஏற்பட்டதாக கருதுக விரிசல் வளர்ந்த பிறகு தோல்விமுறிவு ஆகிறது என்று காட்டுவதை நான் விரும்புகிறேன் இது மிக மிக முக்கியமானதாகும் இந்த கருத்துருக்களை கிரிபித் மிக அழகாக விளக்கியுள்ளார் அவர் தன்னுடைய ஆய்வை கண்ணாடியில் மேற்கொண்டார் ஆற்றில் வெளியிடும் வீதம் என்ற பாடத்தில் விரிசல் வளர்ந்த பிறகு தோல்விமுறிவு ஆகிறது என்பதை அவர் எவ்வாறு கண்டுபிடித்தார் என்றும் எவ்வாறு அந்த அமைப்பு தோல்விமுறிவு அடைந்தது என்றும் பார்க்கலாம் பகுப்பாய்வு செய்து இதற்கான விளக்கத்தை அவர் அளித்தார் அதைப்பற்றி பார்ப்பதற்கு முன்னால் தோல்வி முறிவு ஏற்பட்ட இடத்தை உற்று நோக்கிப் பகுப்பாய்வு செய்யும் பொழுது விரிசல் வளர்ந்த பிறகு தோல்விமுறிவு ஏற்பட்டது என்பதை நாம் காணலாம் இதுமட்டுமல்லாமல் அந்த விரிசல் ஆனது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம் விரிசலின் வடிவமைப்பு பற்றி பகுப்பாய்வு செய்யும் போது நமக்கு அதனுடைய ஒரு எளிய வடிவம் தேவைப்படுகிறது மேலே படத்தில் காட்டப்பட்டுள்ள விரிசலின் வடிவம் நீள்வட்டத்தின் காற்பகுதி அளவு உள்ளது இந்த முனை விரிசலைநீள்வட்டத்தின் காற்பகுதி அளவு என்று எடுத்துக் கொண்டு வடிவமைக்கலாம் உண்மையில் நாம் இதை செய்ய போகிறோம் நம்முடைய அனைத்து பகுப்பாய்வுகளிலும் நீள்வட்டத்தின் அரைப்பகுதி அளவு உள்ள விரிசல் அல்லது அதன் உள்ளே இருக்கும் குறைபாடு நீள்வட்ட வடிவில் இருப்பதாக எடுத்துக் கொள்ளப் போகிறோம் இவை எல்லாவற்றையும் கணித ரீதியில் கையாள்வது மிகவும் சுலபம் விரிசலின் குறைபாடுகள் பகுப்பாய்விற்காக வடிவமைக்கப்படுகிறது இது ஏறக்குறைய இயற்கையாக உள்ள குறைபாட்டை போலவே இருக்கும் இந்த விரிசல் எவ்வாறு உருவாகத் தொடங்கியது அதற்கு காரணம் அரிப்பு ஆகும் மேற்கண்ட படத்தில் நீங்கள் விரிசலின் வெவ்வேறு விதமான நயத்தை காணலாம் விரிசலின் இந்த நயமானது அது வளர்வதை குறிக்கிறது விரிசல் வளர்ந்த பகுதி மற்றும் பிராக்ச்சர் ஏற்பட்ட பகுதி ஆகியவை இங்கே காட்டப்பட்டுள்ளது உண்மையில் இது ஹெலிகாப்டர் பிளேடை தாங்கிப் பிடிக்கும் போல்ட்டின் ஓட்டையில் நிகழ்ந்த தோல்வி முறிவாகும் எல்செவிர் க்கு இந்த பாராட்டுக்கள் சேரும் இப்பொழுது மற்றுமொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் அதை நான் இங்கே வரைய விரும்புகிறேன் அந்த குறைபாட்டின் வடிவம் என்ன என்பதில் நாம் இங்கே கவனம் செலுத்தப் போகிறோம் ஏனென்றால் இதற்கு பிறகு அதன் வடிவத்தை நீள்வட்டத்தின் காற்பகுதி அளவு என்று எடுத்துக் கொண்டு வரைய போகிறோம் அப்பொழுது நினைவு கூர்வதற்கு இது உதவும் அதனால் தான் இது முக்கியமானது ஏனெனில் பகுப்பாய்வானது உண்மையான நிலையுடன் பொருந்த வேண்டும் இல்லையெனில் அது பயனற்றதாகிவிடும் மற்றொரு உதாரணமாக தண்டவாளங்கள் போன்ற அமைப்பை எடுத்துக் கொள்வோம் வழக்கமாக இதன் மீதும் விசைகள் செயல்படுகின்றன ஆனால் விரிசல் ஆனது அந்த அமைப்பின் மேற்பரப்பில் உருவாகாமல் அதற்கு கீழே உருவாவதை மேற்கண்ட படத்தில் நீங்கள் காணலாம் தொடு விசை செயல்படும் பொழுது அதிகபட்ச ஸ்ட்ரெஸ் அமைப்பின் மேற்பரப்பிற்கு கீழே உருவாகும் மேற்பரப்பில் உருவாகாது ஆனால் பெரும்பாலான நிலைகளில் மேற்பரப்பில் அதிகபட்ச ஸ்ட்ரெஸ் உருவாகும் தொடு விசை சம்பந்தப்பட்ட நிலைகள் வித்தியாசமானவை இதுபோன்ற சிக்கல்கள் பற்சக்கரத்தில் ஏற்படும் அதனுடைய வடிவம் இன்வலிட் போன்று உள்ளதால் அவை ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் வரும்பொழுது அதன் உலோகம் செதில்களாக பிரிந்து வெளியே வருகிறது ஏனென்றால் செயல்பாட்டின் பொழுது அங்கே ஸ்ட்ரெஸ் மேற்பரப்பிற்கு கீழே உருவாகிறது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரயிலில் நாம் நிறைய தூரம் பிரயாணம் செய்திருப்போம் இதற்கு முன் ஒரு மணி நேரத்திற்கு 15 மைல்கள் பிரயாணம் செய்தோம் ஆனால் இப்பொழுது 350 மைல்கள் பிரயாணம் செய்கிறோம் எனவே தண்டவாளங்களை பொருத்தவரை நாம் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பற்றி நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் அதனுடைய வடிவம் காரணமாக அது சிறுநீரக கல் விரிசல் என்று அழைக்கப்படுகிறது முழு அமைப்பிற்கும் பொதுவான போட்டோ எலாஸ்டிக் விளிம்பு வடிவத்தை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் விரிசலை பார்க்கவில்லை எனவே இதற்கு நீங்கள் முப்பரிமாண வடிவில் உள்ள போட்டோ எலாஸ்டிக் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் அங்கே விரிசலை நிலை நிறுத்தி அதன் பின் அதை விரிசலுக்கு செங்குத்தாக சிறு சீவல்கள் போன்று உருவாக்கி பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இதுபோன்ற பகுப்பாய்வை நம் சோதனை கூடத்தில் செய்துள்ளோம் அதில் துளையின் ஓரத்தில் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் மாற்றம் அடைவதே நாங்கள் கண்டோம் அது மாறாதது அல்ல இது ஒரு முப்பரிமாண வடிவ கணக்கீடு ஆகும் இது சற்று சிக்கலானது அதனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பழைய தண்டவாளத்தில் ஏற்பட்ட முறிவு தோல்வி இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுபோன்ற பகுப்பாய்வுகள் 20 வருடங்களாக நடைபெற்று வருகின்றன இதில் முக்கியமான அம்சம் என்னவென்றால் விரிசல் ஆனது மேற்பரப்பின் கீழே ஏற்படுகிறது இங்கே மீண்டும் நீங்கள் விரிசல் ஏற்பட்ட பகுதி மற்றும் முறிவு தோல்வி ஏற்பட்ட பகுதி ஆகியவற்றை காணலாம் எனவே இங்கே விரிசல் வளர்ந்த பிறகு முறிவு ஏற்பட்டுள்ளது என்பதை இது வலியுறுத்துகிறது ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டீரியல் வகுப்பில் அரை மணி நேரம் பீம் கோட்பாடு பற்றி நாம் உருவாக்கினோம் வரலாற்றை சற்று உற்று நோக்கினால் இதுபோன்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கு 200 வருடங்கள் தேவை பட்டுள்ளன பீம் கோட்பாட்டை உருவாக்குவதற்கு உலகில் உள்ள விஞ்ஞானிகள் 200 வருடங்கள் தங்கள் கடின உழைப்பை அளித்துள்ளனர் ஆனால் நாம் அரை மணி நேரத்தில் எடுத்து முடித்து விட்டோம் எனவே விரிசல் வளர்ந்த பிறகு முறிவு ஏற்பட்டுள்ளது என்பதை இங்கே மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் இதை துணையாகக் கொண்டு கிரிஃபித் தகுந்த வழிமுறைகளுடன் பிராக்சர் கோட்பாட்டை உருவாக்கினார் மற்றுமொரு உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் இதற்கு முன் நாம் பார்த்த உதாரணங்கள் யாவும் பெடிக் லோட் அடிப்படையிலானது இப்பொழுது அரிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு உதாரணத்தைப் பார்க்கலாம் உடைந்த ஒரு போல்டை நீங்கள் இங்கே பார்க்கலாம் அதை நான் பெரிதாக்குகிறேன் அதிலுள்ள விரிசலை நீங்கள் தெளிவாக காணலாம் இதில் மற்றொரு விரிசல் இருப்பதை நீங்கள் காணலாம் இது இயற்கையின் படைப்பு நடைமுறை பயன்பாடுகளில் ஒரு அமைப்பில் ஒரே ஒரு உள்ளார்ந்த குறைபாடு மட்டுமே இருக்காது அதில் பல இருக்கலாம் அதில் மிக ஆபத்தான குறைபாடை மட்டுமே நாம் காணப்போகிறோம் இங்கு காட்டப்பட்டுள்ள படத்தில் வெவ்வேறு விதமான பரப்புகள் இருப்பதை நீங்கள் காணலாம் ஒவ்வொரு பரப்பும் வெவ்வேறு அமைப்புகளை கொண்டுள்ளன விரிசலின் வளரும் பகுதி இங்கே காட்டப்பட்டுள்ளது அந்த விரிசல் பெரிதாக உள்ளது எனவே இந்த அமைப்பு தோல்வி முறிவு ஏற்படுவதற்கு இதுவே காரணமாக இருக்கும் இது ஒரு அம்சம் இங்கே பல விரிசல்கள் இருந்தாலும் அதில் இது மட்டுமே ஆபத்தானது இது இந்த உதாரணத்தில் விவரிக்கப்படும் மற்றோர் அம்சம் ஆகும் இங்கே நீங்கள் பார்த்தீர்களானால் இரண்டு திருகாணிப்புரிகளுக்கு கீழேதான் முறிவு ஏற்பட்டுள்ளது பெடிக் தோல்வி முறிவு ஆனது முதல் இரண்டு திருகாணிப்புரிகளில் ஏற்படும் ஆனால் இது சில திருகாணிப்புரிகளுக்கு கீழே ஏற்பட்டுள்ளது இதற்கு ஸ்டிரஸ் கொரோஷன் கிராகிங் காரணமாகிறது டிபிக்கல் போட்டோ எலாஸ்டிக் பிரிஞ்சஸ் பார் மோடு I லோடிங் SSS போன்ற சொற்றொடரின் சுருக்கங்களை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் SSS என்றால் ஸ்டிரஸ் கொரோஷன் கிராகிங் என்று மனதில் கொள்ள வேண்டும் அதாவது இங்கே எந்த ஒரு மாறும் ஸ்ட்ரெஸ் இல்லை மாறாத ஸ்ட்ரெஸ் மதிப்பு மட்டுமே உள்ளது மேலும் இந்த விரிசலானது அரிப்பின் காரணமாக வளர்ந்தது இது விரிசலின் மற்றொரு கோட்பாடு ஆகும் விரிசலின் பல்வேறு கோட்பாடுகளை வேறு ஒரு பாடத்தில் நாம் காணலாம் இப்பொழுது SSC ஆல் உண்டான தோல்வி முறிவு பற்றி மட்டும் பார்க்கலாம் மேலும் இந்த போல்ட் ஹைட்ரஜன் சிதைவின் காரணமாக கூட தோல்வி முறிவு அடைந்துள்ளது என்ற விஷயம் தெரியவருகிறது மேற்கண்ட அழகிய பாலங்களை பயன்படுத்தியதற்கு ஹெண்ட்ரிக்ஸ் குழுவிற்கு நன்றி கூற விரும்புகிறேன் அதன் மூலமே விரிசல் வளர்ந்த பிறகு தோல்விமுறிவு அடைவதில் SSC ன் பங்களிப்பு தெரியவந்துள்ளது இங்கே பல விரிசல்கள் இருந்தாலும் அதில் ஒன்று மிகவும் ஆபத்தானது இவை அனைத்திலும் பிராக்சர் மெக்கானிக்ஸில் போட்டோ எலாஸ்டிசிடியின் முக்கியத்துவத்தை நாம் காணலாம் உண்மையில் போட்டோ எலாஸ்டிசிடியின் விளிம்புகளின் வடிவியல் அம்சங்களைப் பார்ப்பதற்காக நான் உங்கள் கண்களைப் பயிற்றுவிக்கப் போகிறேன் இதற்கு முன்னர் இதே போன்ற படங்களை வட்டவடிவ ஓட்டைக் கொண்ட தட்டு நீள்வட்ட வடிவ ஓட்டைக் கொண்ட தட்டில் ஏற்படும் ஸ்டிரஸ் கன்சன்ட்ரேஷன் விரிசல் பற்றி கலந்துரையாடும் போது நாம் கண்டோம் விரிசலின் பக்கங்கள் நகர்வதை பொருத்து விரிசலானது மோடு 1 மோடு 2 மோடு 3 என்று வகைப்படுத்தப் பட்டுள்ளது என்பதை கண்டோம் மோடு 1 ல் உள்ளது போலவே இந்த படமும் உள்ளது அதனுடைய இயங்கு படத்தை இப்போது நாம் பார்க்கலாம் இந்த இயங்கு படத்தில் விசை செயல்படுவதை நீங்கள் பார்க்கலாம் விசையின் மதிப்பு அதிகமாகும் பொழுது நிறைய விளிம்புகள் உருவாகின்றன அதை வரைந்து கொள்ளுங்கள் இந்த விளிம்புகள் அனைத்தும் விரிசலின் அச்சை பொருத்து சமச்சீராக உள்ளன மேலும் அவை முன்னோக்கி சாய்ந்து இருப்பது முக்கிய அம்சமாகும் எனவே ஃபோட்டோ எலாஸ்டிசிடி என்பது மோடு 1 மோடு 2 அல்லது இவை இரண்டும் கலந்த வெவ்வேறு வடிவியல் அம்சங்களைக் காண்பிக்கும் ஒரு அமைப்பாகும் விரிசலின் முனையில் எந்த மாதிரியான மோடு லோடிங் செயல்படுத்தப்படுகிறது என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் சவாலான ஒன்றாகும் பிராக்சர் மெக்கானிக்ஸ் கோட்பாடுகளை பயன்படுத்தும்போது இங்கு இரண்டு அளவுருக்கள் தேவைப்படுகின்றன கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பிற்கு ஸ்ட்ரெஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் என்ன கொடுக்கப்பட்டுள்ள உலோகத்தின் பிராக்சர் டப்னஸ் என்ன என்பதேயாகும் அது பொருள் சோதனை பரிசோதனையால் கண்டுபிடிக்கப்படுகிறது கொடுக்கப்பட்டுள்ள கணக்கீட்டை ஒரு பகுப்பாய்வுக் கண்ணோட்டத்தில் அல்லது கணிதவியல் பார்வையில் அல்லது பரிசோதனை கண்ணோட்டத்தில் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ள கணக்கீட்டிற்கு ஸ்ட்ரெஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் K1 K2K3 என்ன என்பதையும் கண்டறிய வேண்டும் சோதனை முறையை நான் தேர்ந்தெடுத்தால் தரவை நமக்கு ஏற்றவாறு மாற்றிக் கொள்ள முடியும் மோடு 1 எனக்கு தெரிந்தால் அதற்குண்டான சோதனை தரவுகளை நாம் பெறலாம் ஒருவேளை மோடு 2 பற்றி எனக்கு தெரிந்தால் அதற்குண்டான சமன்பாடுகள் மூலம் மதிப்பீடு செய்ய முடியும் இவையாவும் நம்முடைய வேலையை மேலும் எளிதாக்குகிறது கணிதவியலில் ஆற்றலின் பார்வையில் பல்வேறு தரவு வழிமுறைகள் உள்ளன அதில் நமக்குத் தேவையானவற்றை பிரித்தெடுப்பதற்கு சிறிது நேரம் செலவிட வேண்டும் டிபிக்கல் போட்டோ எலாஸ்டிக் பிரிஞ்சஸ் பார் மோடு II லோடிங் பொதுவாகவே நாம் தான் எந்த விதமான மோடு லோடிங் செயல்படுகிறது என்பதை அடையாளம் காண வேண்டும் இது அந்த கணக்கீட்டை புரிந்துகொள்வதற்கு உதவி புரியும் இதுவரை நாம் மோடு 1 பற்றி பார்த்தோம் மோடு 2 ல் எந்த மாதிரியான விளிம்பு அமைப்புகள் உருவாகின்றன என்று பார்க்கலாம் அந்த விளிம்புகள் வித்தியாசமானதாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அதைப் பெரிதுபடுத்தி காட்டுகிறேன் மோடு 1 ஐ விட வித்தியாசமானது அந்த அமைப்பை பார்ப்பதற்கு அதன் படத்தை தெளிவாக வரைந்து கொள்க இந்த படத்தில் ஒரு விரிசல் காட்டப்பட்டுள்ளது சோதனையின்போது மிக மிக மெல்லிய பிளவே போதுமானது இப்படித்தான் நீங்கள் செய்வீர்கள் பகுப்பாய்வின் தீர்வுகள் விரிசலின் முனைக்கு முன்னே உள்ள பகுதிக்கு சரியாக பொருந்த வேண்டும் ஒரு குழந்தை கூட அது மோடு 1 அல்லது மோடு 2 என்று விரிசலின் வடிவியல் அமைப்பை பார்த்தே கூறிவிடும் விரிசலின் முனைக்கு அருகில் மோடு 2 அமைப்பானது வெளியிலிருந்து செயல்படும் விசையினால் உண்டாகிறது என்று நீங்கள் கூறலாம் கிடைமட்ட அச்சை பொருத்து இந்த விளிம்புகள் வளையம் போல இருப்பதை நீங்கள் காணலாம் இது எட்டின் உருவ அமைப்பு போலவே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் டிபிக்கல் போட்டோ எலாஸ்டிக் பிரிஞ்சஸ் பார் மோடு மிக்ஸ்ட் லோடிங் எனவே மோடு 1 உடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் வித்தியாசமானது இவை இரண்டும் கலந்த மோடை இப்பொழுது பார்க்கலாம் வெளியிலிருந்து செயல்படும் விசையை பொருத்து விரிசலின் அமைப்பு எவ்வாறு உள்ளது என்று பார்க்கலாம் மேற்கண்ட படத்தில் காட்டியுள்ளவாறு விரிசலானது சாய்வாக உள்ளதுமற்றும் விசைகள் செயல்படுகின்றன இங்கே சிலவற்றை நீங்கள் குறித்துக்கொள்ளுங்கள் அதாவது a என்பது விரிசலின் நீளம் ஆகும் இந்த பாடத்தில் இந்த குறியீட்டைப் பயன்படுத்த போகிறோம் மற்றுமொரு முக்கிய அளவு ஒரு அகலம் ஆகும் அது W என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது பிராக்சர் மெக்கானிக்சில் aW என்ற விகிதம் மிக மிக முக்கியமானதாகும் இதற்கு பின் நாம் உருவாக்கப் போகும் பிராக்சர் சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளுக்கு இது அவசியமாகும் சிறிய விரிசல்கள் ஒரு மாதிரியும் பெரிய விரிசல்கள் வேறு ஒரு மாதிரியும் இயங்க கூடியவை எனவே aW விகிதம் மிக முக்கியமானதாகும் பகுப்பாய்வின் மூலம் கிடைக்கப்பட்ட தீர்வுகள் aw ன் குறிப்பிட்ட மதிப்பு வரை செல்லுபடியாகும் இப்பொழுது அந்த விளிம்புகளின் அமைப்பை உருப்பெருக்கம் செய்கிறேன் ஒன்றன்பின் ஒன்றாக விசையை அளிக்கிறேன் அதனால் அந்த விளிம்புகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் ஒரு முக்கியமான அவதானிப்பை மேற்கொள்ள விரும்புகிறேன் வெவ்வேறு விசைகளின் கீழ் உருவான விளிம்புகளை பாருங்கள் இங்கே விரிசலின் அச்சு உள்ளது மோடு 1 ல் பார்த்தது போலவே இந்த விளிம்புகள் சாய்வாக உள்ளன ஆனால் விரிசலின் அச்சை பொருத்து அவை சமச்சீராக இல்லை இது ஒரு முக்கியமான அம்சமாகும் அச்சுக்கு ஒரு பக்கம் இருக்கும் விளிம்புகளும் மற்றொரு பக்கம் இருக்கும் விளிம்புகளும் சமமான அளவில் இல்லை இது மற்றொரு அம்சம் ஆகும் மோடு 1 ல் விளிம்புகள் விரிசலின் அச்சை பொருத்து சமச்சீரானவை அதுமட்டுமல்லாமல் அவை சாய்ந்த நிலையில் சமச்சீரானவை மோடு 1 மற்றும் மோடு 2 ஆகியவை இணைந்த ஒரு அமைப்பில் விரிசலானது அதனை பொருத்து சமச்சீராக இல்லை இது முதல் அம்சம் இந்த அமைப்பின் மீது நான் தொடர்ந்து விசையை செலுத்தப் போகிறேன் அதனால் அந்த விளிம்பில் ஏற்படும் மாற்றங்களை நீங்கள் உற்று நோக்குங்கள் விரிசலின் அச்சுக்கு இரு பக்கத்திலும் இருக்கும் விளிம்புகள் சமமான அளவில் இல்லை இப்பொழுது விசையை நான் மெதுவாக அதிகரிக்கிறேன் அதனால் அந்த விளிம்புகள் எவ்வாறு உருவாகிறது என்பதைப் பாருங்கள் இரண்டு பக்கமும் உள்ள விளிம்புகள் வெவ்வேறு அளவில் உள்ளன எனவே இது போன்ற அமைப்பில் போட்டோ எலாஸ்டிக் பரிசோதனை மேற்கொள்ளும் பொழுது சமச்சீரற்ற வெவ்வேறு அளவுகள் கொண்ட விளிம்புகள் உருவானால் அதை நீங்கள் கலப்பு மோடு நிலை என்று முடிவுக்கு வரலாம் இவையாவும் நடுத்தர நீளஅளவு கொண்ட விரிசலில் செய்யப்பட்ட பரிசோதனையாகும் அதிக நீளம் உள்ள விரிசலை நான் எடுத்துக் கொள்ளவில்லை விரிசலின் நீளம் அதிகமாக உள்ள போது அந்த அமைப்பின் நிலை எவ்வாறு மாறுகிறது என்பதை ஒரு சுவாரசியமான உதாரணத்தின் மூலம் பார்க்கலாம் நிறைய பொறியியல் பயன்பாடுகளில் நாம் பார்த்த முக்கியமான ஒன்றை உதாரணமாக இப்போது எடுத்துக் கொள்ளலாம் வளையம் போன்ற ஒரு தட்டை எடுத்துக் கொள்க அதன் நடுப்பகுதியில் பெரிதாக்கப்பட்ட தண்டு ஒன்றை செலுத்துவோம் அதனால் அதன் உள் பக்கத்தில் அழுத்தம் அதிகரிக்கிறது இங்கே ஒரு விரிசல் உருவாகி அது ஆரத்தின் திசையில் வளர்வதை நீங்கள் உற்று நோக்கலாம் இறுதியாக அந்த அமைப்பு தோல்வி முறிவு அடைகிறது இதிலிருந்து உள்ளே அழுத்தம் இருக்கும் பொழுது விரிசலானது ஆரத்தின் திசையில் உருவாகும் என்று நாம் உறுதி கொள்ளலாம் பிரஷர் வெசல்களில் உருவாகும் அதிக எண்ணிக்கையிலான விரிசல்கள் எவ்வாறு ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்கின்றன என்ற சோதனையை நாங்கள் மேற்கொண்டோம் பிரஷர் வெசல்களில் விரிசலானது உள்ளிருந்து வெளிப்படுகிறது லாமிஸ் Lame's கோட்பாட்டின்படி அதிக ஹூப் ஸ்டிரஸ் உள் பக்கத்தில் இருக்கும் உள் பக்கத்தில் அதிக ஹூப் ஸ்டிரஸ் இருக்கும் பொழுது அங்கேயே விரிசல் உருவாகும் அதை விட்டு வெளியே போகும்போது ஹூப் ஸ்டிரஸ் நீங்கிவிடும் இந்த அம்சத்திலிருந்து நீங்கள் என்ன கண்டீர்கள் விரிசலின் முனையில் எந்த மாதிரியான விசை செயல்படுகிறது அது கண்டிப்பாக மோடு 1 ஆகும் ஏனென்றால் அங்கேயே அச்சை பொருத்து சமச்சீர் தன்மை உள்ளது இப்போது இதை மேலும் உருப்பெருக்கம் செய்து சிலவற்றைப் பார்க்க போகிறேன் இந்த அளவு போதுமானது என்று நினைக்கிறேன் அதுமட்டுமின்றி பார்க்கலாம் இங்கே ஒரு விரிசல் உள்ளது இதற்கு முந்தைய உதாரணங்களில் விளிம்புகள் முன்னோக்கி சாய்ந்து இருந்தது என்று பார்த்தோம் ஆனால் இங்கே எவ்வாறு உள்ளது விளிம்புகள் பின்னோக்கி சாய்ந்து உள்ளன இங்கே மிகவும் சிக்கலான ஒரு சேர்க்கை உள்ளது முதல் விளிம்பு பின்னோக்கி சாய்ந்து உள்ளது இரண்டாவது பிம்பம் பின்னோக்கி சாய்ந்து உள்ளது ஆனால் மூன்றாவது விளிம்பு முன்னோக்கி சாய்ந்து உள்ளது மற்றும் உள்ளே இருக்கும் விளிம்புகள் நேராக உள்ளன உங்கள் கண் நன்றாக பழக்கப்பட்டு இருந்தால் இதை நீங்கள் பார்க்கலாம் இவை அனைத்தையும் நான் பின்னால் உருவாக்கப் போகும் விரிசலின் முனையிலுள்ள ஸ்ட்ரெஸ் மற்றும் இடப்பெயர்ச்சிகுண்டான சமன்பாடுகளில் உபயோகப்படுத்த போகிறோம் இந்த வடிவியல் அம்சங்களை ஸ்ட்ரெஸ் ஃபீல்டில் உள்ள உயர் வரிசை கொண்ட சமன்பாடுகள் மூலம் விளக்கலாம் தற்செயலாக உண்மையில் சொல்லப் போனால் போட்டோ எலாஸ்டிசிடி ஆனது வெவ்வேறு மோட் லோடிங்கை காட்டுகிறது மற்ற பரிசோதனை முறைகளிலும் நாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் வடிவியல் அம்சங்கள் எண்ணற்ற காரணிகளை சார்ந்து இருப்பது அசாதாரணமான ஒன்றாகும் மக்கள் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் போட்டோ எலாஸ்டிசிடி மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் விரிசலின் அனைத்து அம்சங்களையும் இதில் காணலாம் வெஸ்ட் கார்ட் ஸ்ட்ரெஸ் பீல்டு சமன்பாடுகளை உருவாக்கிய பிறகு விளிம்புகள் எவ்வாறு உள்ளன என்பதை பார்க்கலாம் அந்த தருணத்திற்காக காத்திருங்கள் ஏனென்றால் சோதனைகள் மூலம் பெறப்பட்ட தரவுகளை பகுப்பாய்வின் மூலம் நான் வெளிப்படுத்த வேண்டும் அவ்வாறு வெளிப்படுத்த முடியவில்லை என்றால் பகுப்பாய்வை மீண்டும் செய்ய வேண்டும் இங்கே என்ன தோராயமாக்களை நாம் மேற்கொண்டோம் என்று கண்டுபிடிக்க வேண்டும் இது மிக மிக முக்கியமானது 8 விரிசல்கள் கொண்ட மற்றுமொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இதிலுள்ள விளிம்புகள் மிகவும் அழகான வடிவத்தில் உள்ளது உண்மையில் இது மிகவும் கடினமான பரிசோதனையாகும் சமச்சீர் தன்மையை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் பரிசோதனையின் முடிவில் இந்த சமச்சீர் தன்மை சற்று விலகுகிறது இந்த அழகான விரிசல் வடிவமைப்பு உருவாக்கிய என் மாணவர் D S சவுகான் நீங்கள் பாராட்ட வேண்டும் அழகிய விளிம்பு வடிவமைப்பில் அவை ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் இல்லை இது மற்றுமொரு புரிந்துகொள்ள வேண்டிய கருத்துக்களாகும் அதிக எண்ணிக்கையில் விளிம்புகள் இருக்கும்போது அவை மிகவும் நெருக்கமாக இருக்க வேண்டும் விரிசல்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்வது பற்றிய உதாரணத்தை அடுத்த வகுப்பில் நாம் காணலாம் ஆராய்ச்சியாளர்கள் முதலில் ஒரு விரிசல் உடன் தொடங்கி பிறகு பல விதி செல்வரை தங்கள் ஆராய்ச்சியை தொடர்ந்தனர் ஒருவேளை ஆயிரக்கணக்கில் விரிசல்கள் இருந்தால் அவற்றை எவ்வாறு கையாள்வது குறிப்பாக பிரஷர் வெசல்களில் ஏற்படும் சிக்கல்களை பல கோட்பாடுகள் துணை கொண்டு தீர்க்க முயற்சித்தனர் இந்த வகுப்பில் நாம் என்ன பார்த்தோம் பிராக்சர் மெக்கானிக்ஸ் மூலம் எந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடையளிக்க முடியும் என்று முதலில் பார்த்தோம் அவ்வாறு விடையளிப்பதற்கு நாம் நிறைய பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் உலோகத்தின் பிராக்சர் டப்னஸ் பரிசோதனையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் சைக்கிள்களின் எண்ணிக்கையைப் பொருத்து விரிசலின் வளர்ச்சியை பதிவு செய்ய வேண்டும் பிறகு பிராக்சர் மெக்கானிக்ஸ் ஆனது ஒரு முழுமையான அணுகுமுறை என்று பார்த்தோம் மெல்லிய மற்றும் தடிமனான மாதிரிகளுக்கு வெவ்வேறு விதமான கோட்பாடுகளை கண்டோம் விரிசல் வளர்ச்சியடைந்த பிறகு இறுதியில் அமைப்பு தோல்வி முறிவு அடைவதை நாம் பார்த்தோம் இறுதியாக போட்டோ எலாஸ்டிசிஐடி மூலம் எவ்வாறு மோடு 1 மோடு 2 என்றும் கலப்பு மோடு ஆகியவற்றை எவ்வாறு பிரித்தறிவது என்று கண்டோம்